OBE இல் தொகுதி 1 இன் யூனிட் 16 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு பாட விளைவுகளில் எங்கள் விளக்கங்களைத் தொடர்கிறோம் OBE அல்லது விளைவு அடிப்படையிலான கல்வியின் முக்கிய நோக்கம் ஒரு பாடத்தின் விளைவுகளை முதலில் எழுதுவது பாட விளைவு அந்த பாட விளைவுகளை எழுதுவதற்கான ஒரு முறையை நாங்கள் முன்வைக்கிறோம் முந்தைய யூனிட்டில் நிச்சயமாக பாட விளைவு அறிக்கைகளின் அறிக்கைகள் நான்கு கூறுகளைக் கொண்டுள்ளன செயல்பாடு மற்றும் அறிவு கட்டாயமானவை நிபந்தனைகள் மற்றும் அளவுகோல்கள் கட்டாயமற்றவை தற்போதைய யூனிட்டில் பாட விளைவுகளாக நாம் எதை எழுதினாலும் அவற்றின் தரம் மற்றும் பொருத்தத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் நாம் அதை எப்படி செய்வது நிச்சயமாக தலைப்புகளின் உள்ளடக்கம் அல்லது பட்டியலைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் சில விளைவுகளை எழுதலாம் அதை வாய்ப்பாக எழுதுவதற்கு பதிலாக எழுதப்பட்ட விளைவுகளின் தரம் மற்றும் பாட விளைவுகளின் பொருத்தமும் இருப்பதை நாம் எவ்வாறு உறுதிப்படுத்துகிறோம் இப்போது முதலில் வேண்டியது என்னவென்றால் ஒரு பாடத்திற்கு எத்தனை பாட விளைவுகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் "ஒரு அறிக்கை பாடத்தின் நோக்கத்தை எழுதுவது போதுமானது" என்று கூட மக்கள் கூறியுள்ளனர் ஆனால் சிலர் அவற்றில் பலவற்றை எழுத விரும்புகிறார்கள் உகந்த எண் என்ன அதற்காக நாங்கள் ஒரு வாதத்தை முன்மொழிகிறோம் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான சி

கற்பித்தலை சிறப்பாக வழங்காமல் போகலாம் நாம் எழுத வேண்டிய தேவை இருப்பதால் மட்டும் நாம் CO கள் எழுதவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் இந்த பாட விளைவுகளை நாம் அடைகிறோம் விளைவுகளையும் நாம் அடைகிறோம் என்பதையும் நிரூபிக்க வேண்டும் மற்றொன்று பாட விளைவு அறிக்கைகள் உங்கள் கற்பித்தலை திட்டமிடவும் உங்கள் முழு செமஸ்டரில் நீங்கள் எவ்வாறு விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறீர்கள் எந்த விதத்தில் மாணவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கேற்க விரும்புகிறீர்கள் என்ற ஒரு சிறந்த வழியை வழங்குகிறது இதன் மூலம் இறுதி கற்றல் மிகவும் சிறந்த தரமாக இருக்கிறது நாம் அதை கற்பித்தல் வடிவமைப்பு என்று அழைக்கிறோம் பாட விளைவு அறிக்கைகள் கற்பித்தல் வடிவமைப்பின் நோக்கத்திற்கு உதவுகின்றன அவை மற்றொரு தொகுதியில் ஆராய்வோம் நீங்கள் போதுமான எண்ணிக்கையிலான பாட விளைவுகளை எழுதவில்லை என்றால் அது உண்மையில் நோக்கத்திற்கு அதிகமாக உதவாது பொதுவாக பாடத்தின் நோக்கத்தை எழுதுவது அதிகமாக பொருள் தராது பல சி

கொண்டிருக்க வேண்டும் 6 என்பது 6 பிளஸ் அல்லது மைனஸ் 1 அல்லது 2 என்று பொருள் தனிப்பட்ட முறையில் எனது கருத்து இது 6 முதல் 8 வரை இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் இன்னும் 1 கூடுதல் அல்லது 1 குறைவாக எழுதினால் எதுவும் ஆகாது அந்த குறிப்பிட்ட பாடத்திற்காக உங்களிடம் உள்ளவற்றின் சாரத்தை நீங்கள் எடுத்துள்ளீர்கள் என்பதை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளும் வரை நீங்கள் எழுதிய விளைவுகளில் திருப்திகரமாக மேற்கொள்ளப்பட்டது இது ஆசிரியர்களின் கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல பாட விளைவுகளை வாசிப்பதன் மூலம் அவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை மாணவர் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிய வேண்டும் இது மிகவும் சிக்கலானதாக இருக்கக்கூடாது அது தெளிவற்றதாகவும் சுருக்கமாகவும் இருக்கக்கூடாது அப்போது மாணவர் என்ன கற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவது குறித்து மிகவும் தெளிவாக இல்லை என அர்த்தம் எனவே அந்த கண்ணோட்டத்தில் 6 பாட விளைவுகள் உகந்தவை ஒரு பாடம் வெவ்வேறு கிரெடிட்களைக் பாடத்திலிருந்து பாடத்தின் நோக்கம் பெரிதும் அதிகரிக்கப்படுகிறது தேவைகளில் ஒன்று என்னவென்றால் மாணவர்கள் இந்த பாட விளைவுகளை எந்த அளவிற்கு அடைந்துள்ளனர் என்பதை என்னால் அளவிட முடிய வேண்டும் ஏனென்றால் விளைவுகளை கொண்டிருக்கலாம் இது பாடத்தின் தன்மையைப் பொறுத்தது மேலும் நீங்கள் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த கல்லூரிகளில் இறுதி செமஸ்டர் தேர்வை கொண்டிருக்கிறீர்கள் இறுதி செமஸ்டர் தேர்வு வடிவமைக்கப்பட்டு ஒரு மைய இடத்திலிருந்து அதாவது பல்கலைக்கழகத்திலிருந்து நடத்தப்படுகிறது ஒரு தன்னாட்சி கல்வி நிறுவனத்தில் செமஸ்டரின் முடிவில் ஒட்டுமொத்த மதிப்பீடு பயிற்றுவிப்பாளரால் வடிவமைக்கப்பட வேண்டும் சில குழு அல்லது சில வெளிப்புற மதிப்பீட்டாளரால் மேற்பார்வை செய்யப்படலாம் ஒட்டுமொத்த மதிப்பீடு CIE எனப்படும் தொடர்ச்சியான உள் மதிப்பீட்டை உள்ளடக்கியது இந்த சொற்றொடர் யுஜிசி கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை இரண்டும் ஒட்டுமொத்த மதிப்பீட்டு கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன செயல்திறன் மதிப்பீடு செய்யப்பட்டு மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் அல்லது தரங்கள் பணிகள் ஆகியவற்றைக் குறிக்கும் கூடுதல் கருவிகள் தேவையில்லாமல் பொதுவாக பின்பற்றப்படும் மதிப்பீட்டு வழிமுறைகள் மூலம் CO ஐ அடைவதை தீர்மானிக்க முடியும் அந்த வழிமுறைகள் மூலம் தற்போது செயல்படும் எந்த செயல்முறை இருந்தாலும் பாடத்தின் விளைவுகளை நாம் அளவிட முடியும் மற்றொரு பிரச்சினை உள்ளது இப்போது நடைமுறைகள் காரணமாக பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் ஒரு பாடத்தின் பாட சுருக்கங்களை பல யூனிட்களாக பிரித்து வழங்குகின்றன மேலும் இந்த யூனிட்கள் 5 அல்லது 6 அல்லது 4 ஆக இருக்கலாம் மற்றும் பொதுவாக அதே எண்ணிக்கையிலான விரிவுரைகள் இந்த யூனிட்களுடன் தொடர்புடையவை இந்த யூனிட் அமைப்பு கல்வி ரீதியாக எந்த விளைவையும் ஏற்படுத்தாது இவை கண்டிப்பாக நிர்வாக வசதிகள் அதாவது எங்காவது பரீட்சை கூறுகிறது முதல் தேர்வு யூனிட் 1 இல் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் அல்லது இறுதித் தேர்வு என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் தயாரிக்கும் போது 4 யூனிட்களிலிருந்து ஒரே சீரான மதிப்பெண்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவே இது நிச்சயமாகவே ஒரு பாடத்தை நிர்வாக ரீதியில் பார்க்கும் வழி நீங்கள் பாட விளைவுகளுக்கு வரும்போது சிலர் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விளைவை எழுத அனுமதிக்கும் ஒரு நிலையை எடுக்கலாம் நீங்கள் அதை எதிர்க்க முடியாது ஆனால் நீங்கள் அதை சட்டமாக்க முடியாது கண்டிப்பாக பேசினால் ஒரு பாடத்தின் யூனிட்டுகளுக்கும் பாட விளைவுகளுக்கும் இடையில் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் கல்வி ரீதியாக இது தேவையில்லை தேவைப்பட்டால் ஒரு யூனிட்டை ஒன்றுக்கும் மேற்பட்ட சிஓ யூனிட்டுகளாக ஆக்குவது விளைவு அடிப்படையிலான கல்வியின் பார்வையில் இருந்து பரிந்துரைக்கப்படக்கூடாது உங்கள் பாட விளைவுகளை நீங்கள் எழுதும்போது செய்ய வேண்டியவை என்ன முதல் விஷயம் ஒரு வினைச்சொல்லை மட்டுமே பயன்படுத்துதல் முந்தைய யூனிட்டில் குறிப்பிட்டபடி எப்போதாவது இரண்டு வினைச்சொற்கள் இருக்கலாம் ஆனால் அவை வழக்கமானதை விட விதிவிலக்குகளாக இருக்க வேண்டும் இரண்டு CO களை ஒன்றாக இணைக்க இரண்டு வினைச்சொற்களைப் பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அதிகமான CO கள் எழுதப்படுகின்றன முன்பே சொல்லப்பட்டத்தைப் போல பொதுவான அமைப்பைக் எடுத்துக் கொள்ளுங்கள் "பாடத்தின் முடிவில் மாணவர் முடியும்" பின்னர் ஒரு வினைச்சொல் மூலம் உங்கள் பாட விளைவு அறிக்கையைத் தொடங்கவும் அறிவு கூறுகளைப் பொறுத்தவரை 'போன்றவை' போன்ற சொற்களைப் பயன்படுத்தக்கூடாது தொடர்புடைய அனைத்து அறிவு கூறுகளையும் கணக்கிடுங்கள் ஆசிரியர்களாகிய நாம் ஒரு பாடத்தின் அம்சங்கள் போன்ற பல்வேறு சொற்களைப் பயன்படுத்துகிறோம் மேலும் நீங்கள் "பல்வேறு " 'போன்றவை' என்று கூறும்போது அதாவது பட்டியல் முழுமையடையவில்லை அதே சமயம் நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதி மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது 'போன்றவை' எதைக் குறிக்கின்றன என்பது குறித்து ஆசிரியர் மிகவும் தெளிவாக இருக்கிறார் நீங்கள் சேர்க்கத் திட்டமிட்டுள்ள பிற கூறுகள் என்ன என்பது மாணவருக்குத் தெரியாது ஒரு விளைவு அறிக்கையை எழுதுவதில் நீங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான காரணம் இதுதான் மேலும் தொடர்புடைய அனைத்து அறிவு கூறுகளையும் கணக்கிட வேண்டும் ஓ இது பட்டியல் மிக நீளமாக மாறக்கூடும் என்று ஒருவர் கூறலாம் ஆனால் எங்கள் அனுபவத்தில் கூறுகளின் எண்ணிக்கை 5 அல்லது 6 ஐ தாண்டக்கூடாது என்று கண்டறிந்தோம் எனவே அந்த 5 அல்லது 6 கூறுகளை பட்டியலிடுங்கள் முடிந்தவரை விரிவாகவும் அளவிடக்கூடியதாகவும் செய்ய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அறிக்கையை எழுதிய பிறகு நீங்கள் உண்மையில் மீண்டும் அளவிடக்கூடியது என்பதை உறுதிசெய்யும் வரை மீண்டும் படித்து மீண்டும் எழுத வேண்டும் மேலும் இது விரிவாகவும் உள்ளது ஒரு கற்பவர் அந்த அறிக்கையைப் பார்க்கும்போது அவர் என்ன செய்ய முடியும் என்பது அவருக்குத் தெளிவாக இருக்க வேண்டும் அதை மிகவும் சுருக்கமாகவோ அல்லது மிகவும் குறிப்பிட்டதாகவோ செய்ய வேண்டாம் மிகவும் குறிப்பிட்டதாக இருந்தால் பொருள் CO அறிக்கை தேர்வு சோதனை கேள்விகளில் ஒன்று இதைக் கணக்கிடுகிறது போல இருக்கலாம் இது தேர்வில் நீங்கள் கேட்கும் ஒரு கேள்வி போல் தெரிகிறது இது மிகவும் சுருக்கமாக இருந்தால் அது அதிகம் தொடர்பு கொள்ளாது எனவே இவை பாட விளைவுகளை எழுதும்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்ய வேண்டாதவை போன்ற ஒருவர் பின்பற்ற வேண்டியவை நாம் ஏன் நிறைய விவாதம் செய்கிறோம் என்பது போல் தோன்றலாம் முழு நோக்கமும் கற்பவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன கற்றுக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் ஒருவர் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் அல்லது நல்ல பாட விளைவு அறிக்கைகளை எழுத உங்களால் முடிந்தவரை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதே காரணம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை தவிர எங்களிடம் ஒரு சரிபார்ப்பு பட்டியலும் உள்ளது சரிபார்ப்பு பட்டியல் என்பது இந்த அறிக்கையை எழுதிய பிறகு இந்த ஐந்து அறிக்கைகள் வழியாக சென்று தேவையை பூர்த்தி செய்வதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் CO ஒரு வினைச்சொல்லுடன் தொடங்குகிறதா அவ்வாறு இல்லையென்றால் அது ஒரு CO அறிக்கை அல்ல என்று கூறுவோம் எந்த வகையான வினைச்சொற்களைப் பயன்படுத்துகின்றன அவை 6 அறிவாற்றல் மட்டங்களில் இருந்து ஏதேனும் இருக்கக்கூடும் உங்கள் பல வினைச்சொற்களை நாங்கள் ஏற்கனவே வழங்கியுள்ளோம் நிலை மட்டங்களிலிருந்து ஆசிரியர் செயல்திறன் அல்லது பாட பொருளை விட மாணவர்களின் செயல்திறனைப் பொருத்து CO கள் கூறப்பட்டுள்ளதா CO வெறுமனே உள்ளடக்க வேண்டிய தலைப்புகளை பட்டியலிடக்கூடாது ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் என்பதல்ல இது கண்டிப்பாக மாணவர்களின் செயல்திறனைப் பொருத்து இருக்க வேண்டும் 'மாணவர் என்ன செய்ய முடியும் ' என்ற ஆரம்ப முகவுரைகளை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த CO கற்றல் செயல்முறையை விட கற்றல் தயாரிப்பு என்று கூறப்பட்டுள்ளதா ஒருவர் செய்யும் பொதுவான தவறு இது பல முறை ஆசிரியர்கள் இந்த செயல்முறையை முதலில் எழுதுகிறார்கள் பின்னர் சில சமயங்களில் தயாரிப்பு செய்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் தயாரிப்பை இழக்கக்கூடும் உதாரணமாக நீங்கள் இந்த கொள்கைகளைப் பயன்படுத்த வேண்டும் அது செயல்முறையாக மாறும் ஆனால் மாணவர் சரியாக என்ன செய்ய முடியும் எனவே CO இன் முதல் பகுதி கற்றல் தயாரிப்பாக இருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் விரும்பினால் கற்றல் செயல்முறையை கூறலாம் இது கற்றல் தயாரிப்பு தயாரிக்கப்பட வேண்டிய ஒரு நிபந்தனையாக மொழிபெயர்க்கப்படலாம் மேலும் இது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவையின் ஒரு பகுதியாகும் CO சரியான அளவு பொதுவான தன்மையைக் கூறியுள்ளதா மற்றும் பிற CO களுடன் ஒப்பீட்டளவில் சுயாதீனமாக உள்ளதா இரண்டு CO கள் அவற்றின் நோக்கத்தில் சிறிது சிறிதாக ஒன்றுடன் ஒன்று சேரக்கூடும் அது தவிர்க்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அது சரியான பொதுவான மட்டத்தில் வழங்கப்பட வேண்டும் அதாவது இது மிகவும் சுருக்கமாக இருக்கக்கூடாது அது மிகவும் குறிப்பாக இருக்கக்கூடாது அடுத்த விஷயம் முதலில் CO ஐ அடைய முடியுமா எடுத்துக்காட்டாக மாணவர்களின் பின்னணி காரணமாக குறிப்பிட்ட CO ஐ அடைய முடியாது அல்லது அவர்களுக்கு முன்நிபந்தனைத் திறன்கள் இல்லை அவர்களுக்கு தேவையான வசதிகள் அல்லது நேரம் கிடைக்கவில்லை மற்றும் பல எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு வலைத்தளத்தைப் பார்த்து ஒரு சுவாரஸ்யமான CO ஐக் கண்டறிந்தால் அது மிகவும் நல்லது ஆனால் நீங்கள் அதை உங்கள் பாடத்திட்டத்தில் இணைத்துக்கொண்டால் இந்த எல்லா நிபந்தனைகளாலும் அதை அடைய முடியாது எனவே அத்தகைய CO ஐ எழுதுவதில் எந்த அர்த்தமும் இல்லை அது நல்லதாகவும் மற்றும் அழகாகவும் மட்டுமே இருக்கிறது நீங்கள் நல்ல பாட விளைவு அறிக்கைகளை எழுத முடிகிறதா என்பதை உறுதிப்படுத்த ஒருவர் பின்பற்ற வேண்டிய சரிபார்ப்பு பட்டியல் இது ஒரு விளைவு அறிக்கையை நாம் முன்வைப்போம் அதில் என்ன பிழை இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க சுமார் 30 விநாடிகள் நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விளைவு அறிக்கையைப் பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் பிழையைக் கண்டுபிடிக்க முடிந்தால் அது நல்லது இல்லையெனில் அதில் உள்ள பிழை என்ன என்பதை நாங்கள் முன்வைப்போம் சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை எங்கு சரியாகப் பின்பற்றப்படவில்லை அல்லது சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள உருப்படிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதைக் கருத்தில் கொள்வதற்காக நம்மிடம் சுமார் 10 CO அறிக்கைகள் இருக்கும் எனவே ஒரு அறிக்கையுடன் ஆரம்பிக்கலாம் 'மாணவர்கள் சோதனைகளை நடத்துவார்கள் இது ஒரு கற்பித்தல் செயலாகும் அவை கற்றவர்களால் CO களை அடைவதற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை CO கள் அல்ல எனவே இது ஒரு விளைவு அறிக்கையை விட ஒரு செயல் முறை அறிக்கை அடுத்த அறிக்கை 'மெண்டலின் சட்டங்கள் இணைப்புக் கோட்பாடு பிறழ்வு கோட்பாடு மற்றும் குரோமோசோம் கோட்பாடு ஆகியவற்றின் கருத்துக்களைக் கொண்டிருங்கள்' இங்குள்ள சி ஓக்கள் பொதுவாக நிரூபிக்கக்கூடிய திறன்கள் அல்லது நடத்தைகள் ஆனால் கருத்துக்களைக் கொண்டிருக்க மாணவர்களில் உள் மாற்றங்கள் தேவை அத்தகைய மாற்றங்கள் நடக்க வேண்டும் அவற்றை நேரடியாக அளவிட முடியாது உதாரணமாக இந்த சட்டங்களின் கருத்துக்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை நிரூபிக்க வேண்டும் எனவே அறிக்கை நிரூபிக்கக்கூடிய அல்லது அளவிடக்கூடியதாக மாற்றப்பட வேண்டும் எனவே இது ஒரு CO அல்ல ஏனெனில் இது ஒரு உள் மாற்றம் அதை அளவிட முடியாது அடுத்தது 'சோதனை குறுக்கு விகிதத்தைப் பயன்படுத்தி மரபணு வரைபடம்' முதலில் எந்தவொரு வினைச்சொல்லும் இல்லை நீங்கள் எதை அணுகுகிறீர்கள் என்பதை அறிய வழி இல்லை அடையக்கூடிய அளவை தீர்மானிக்க வழி இல்லை அடிப்படையில் இது ஒரு பாடச் சுருக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மற்றும் வழங்கப்பட்ட பாடத்திட்டத்திலிருந்து ஒரு தலைப்பு மேலும் இது பொதுவாக பல முதல் முறை ஆசிரிய உறுப்பினர்கள் பாட விளைவுகளை எழுதும்போது செய்யப்படும் ஒரு பிழையாகும் 'சிக்கல்களுக்கு தீர்வு காண சிக்கல்களை தீர்க்கும் நுட்பங்களைப் பயன்படுத்துங்கள்' இது ஒரு CO அல்ல இங்கு பணி விளக்கக்காட்சி மட்டுமே எழுதப்பட்டுள்ளது நாங்கள் முன்வைக்கும் அனைத்து அறிக்கைகளும் உண்மையில் நாங்கள் பங்கேற்ற சில பயிற்சி பட்டறைகளில் சில ஆசிரிய உறுப்பினர்களால் எழுதப்பட்டவை சிக்கல்களுக்கு தீர்வு காண சிக்கல்களை தீர்க்கும் நுட்பங்களைப் பயன்படுத்துவது மிகவும் பொதுவானது மேலும் இது எந்த வகையான பாடம் என்று கூட எங்களுக்குத் தெரியாது இது பொருந்தும் நீங்கள் எவ்வாறு அளவிடுவது இது மிகவும் பொதுவானது மற்றும் மதிப்பிடுவதற்கான தெளிவான வழிமுறை இல்லை 'இந்த விஷயத்தை காலத்தின் தேவையாகக் கருதுவதற்கும் பூமியின் சூழலுக்கு நேர்மறையான அணுகுமுறையைக் கொண்டிருப்பதற்கும் அது பாதுகாப்பு என்பதற்கும் நோக்கம் சிக்கலான தன்மை மற்றும் தேவைகள் குறித்து ஒரு பாராட்டு இருக்க வேண்டும் முதலில் அறிக்கையில் 2 பகுதிகள் உள்ளன ஏனெனில் நீங்கள் பாராட்டுவது ஒரு பகுதி மற்றும் இரண்டாவது பகுதி உங்களுக்கு நேர்மறையான அணுகுமுறை உள்ளது ஒரு வினைச்சொல்லாக நீங்கள் கருதினாலும் முதலில் 2 வினைச்சொற்கள் உள்ளன பாராட்டு மற்றும் நேர்மறையான அணுகுமுறை ஆகியவை உள் மாற்றங்கள் மற்றும் அவைகளை நேரடியாக அளவிட முடியாது 'பலவிதமான மேம்பட்ட பட சுருக்க நுட்பங்களைப் படிக்கவும் ' 'படிக்கவும்' என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வினைச்சொல் அல்ல வெறுமனே படிப்பது மாணவர் சரியாக எதைச் சாதித்தார் பாடத்தின் முடிவில் அவர் என்ன நிரூபிக்க முடியும் என்பது எங்களுக்குத் தெரியாது முதலில் இந்த மேம்பட்ட பட சுருக்க நுட்பங்கள் என்ன உங்களிடம் பட்டியல் இருக்கிறதா அவை கணக்கிடப்பட வேண்டுமா அந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அந்த நுட்பங்கள் என்ன அல்லது அவை என்ன செய்கின்றன என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் உண்மையில் மேம்பட்ட சுருக்க நுட்பங்களைச் செய்கிறீர்கள் என்பது CO அறிக்கையிலிருந்து தெளிவாக இல்லை QGIS போன்ற நிலையான தொகுப்புகளைப் பயன்படுத்தும் பயன்பாடுகளை உருவாக்குவதற்கான நடைமுறை அனுபவத்தைப் பெறுங்கள் 'இது மீண்டும் குறிப்பிடப்படாத கற்றல் செயல்பாட்டை விவரிக்கிறது ஆனால் அளவிடக்கூடிய கற்றல் தயாரிப்பு அல்ல நடைமுறை அனுபவம் வேண்டும் நீங்கள் சொல்ல முயற்சிப்பது அவ்வளவுதான் ஆனால் பயன்பாடுகளை உருவாக்கும் அனுபவம் என்ன பயன்பாடுகள் அதன் விவரக்குறிப்புகள் என்ன அது எதுவும் இதிலிருந்து மிக தெளிவாக இல்லை 'பாறைகளில் மூட்டுகளின் யோசனைகள் மற்றும் அவற்றின் தோற்ற வகைப்பாடு மற்றும் புவியியல் முக்கியத்துவம் ஆகியவற்றைக் கொண்டிருங்கள் ' முதலில் நிரூபிக்கக்கூடிய வினைச்சொல் இல்லை இருப்பது ஒரு உள் மாற்றம் மற்றும் ஒரு யதார்த்தமான CO அல்ல 'உயிரணு சவ்வுகளின் கட்டமைப்பு மற்றும் உயிர் மின் பண்புகளை அறிமுகப்படுத்துங்கள்' இது ஆசிரியர் மையமானது கட்டமைப்பு மற்றும் உயிர் மின் பண்புகளை அறிமுகப்படுத்துபவர் ஒரு ஆசிரியர் ஆனால் மாணவர் என்ன செய்ய வேண்டும் விடம் இருந்து இது மிகவும் தெளிவாக இல்லை மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்களை மையமாகக் கொண்ட விஷயங்களைப் பார்ப்பது மிகவும் ஆழமாகப் பதிந்துவிட்டது மேலும் ஒவ்வொரு ஆசிரிய உறுப்பினரும் சிஓக்களை எழுதும் போது இந்த பிழையைச் செய்ய வாய்ப்புள்ளது எனவே ஒருவர் தன்னை தானே எச்சரிக்க வேண்டும் 'மொழி விதிகள் எந்த வினைச்சொல்லும் தலைப்பும் உருவாக்கப்படவில்லை பாடச்சுருக்கங்கள் அப்படித்தான் எழுதப்படுகின்றன ஒரு பயிற்சியாக உங்களுக்குத் தெரிந்த நீங்கள் கற்பித்த ஒரு பாடத்தின் பாட விளைவுகளை எழுதவும் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை அனைத்திலும் கவனம் செலுத்துக சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள அனைத்து பொருட்களும் சரிபார்க்கப்பட்டதா என்பதை உறுதிசெய்க நீங்கள் அதைச் செய்தவுடன் உங்கள் சக ஊழியர்களுடன் கூட்டாக இதைச் செய்யலாம் அல்லது இல்லையெனில் வேறு ஒருவருடன் விவாதிப்பது நல்லது மேலும் நீங்கள் எழுதியதை சரியான முறையில் குறிப்பதை அடுத்த யூனிட்டில் நாம் தொடருவோம் மேலும் பட்டியலிடப்பட்ட பாட விளைவுகளில் பிழைகள் ஏதேனும் இருப்பதைக் கண்டறிந்து சரிபார்ப்பு பட்டியலில் கூறப்பட்டுள்ள அளவுகோல்களை முழுமையாக நிரப்ப அவற்றை மீண்டும் எழுதுங்கள் எனவே இது போன்ற விளைவுகளின் தொகுப்பை நாங்கள் கொடுக்கப் போகிறோம் மேலும் இதில் உள்ள பிழைகளை அடையாளம் கண்டு அவற்றை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பின்வரும் யூனிட்டில் வகை ஆகியவற்றுடன் பாட விளைவுகளை குறிக்கவும் அது அடுத்த யூனிட்டின் நோக்கமாக இருக்கும்